சென்ற வகுப்பில் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பல்வேறு ப்ராப்பர்ட்டீஸ் பற்றி நாங்கள் விவாதித்தோம் எனவே இன்றைய வகுப்பில் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி விவாதிப்போம் இன்றைய சொற்பொழிவின் விவாதத்தைத் தொடங்குவோம் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் செல்வதற்கு முன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டீஸ் தொடர்பான சென்ற வகுப்பில் விவாதித்ததைப் புரிந்துகொள்வோம் முதலில் நாம் லீனியாரிட்டி பற்றி விவாதிக்கிறோம் ஸ்கெலிங் ப்ராப்பர்ட்டீ உங்கள் சிக்னல் சிறிது நேரம் மாறினால் டைம் ஷிப்ட் ன் போது இந்த செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இருக்கும் இப்போது ஃப்ரீக்வன்சி ஷிப்ட் பற்றி விவாதித்தோம் இதன் பொருள் என்னவென்றால் நமக்கு செயல்பாடு இருந்தால் அதன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இருக்கும் அதாவது இன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஏற்பட்டால் எங்கிருந்தாலும் அதை ஆல் மாற்றுவோம் டைம் டிஃபரென்ஷியேஷன் பற்றி விவாதித்தோம் அதாவது f இன் டெரிவேட்டிவ் பின்னர்

பொதுவாக செயல்பாட்டின் n வது டெரிவேட்டிவ் ன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எனவே இது செயல்பாட்டின் n வது டெரிவேட்டிவ் ன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு வழங்கும் பின்னர் டைம் இன்டெகிரஷன் பற்றி விவாதித்தோம் உங்களிடம் என்ற ஒரு செயல்பாடு இருந்தால் அதற்கு இன்டெக்ரல் ன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டால் அது லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இருக்கும் அங்கு என்பது அடி இன் செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இப்போது ஃப்ரீக்வன்சி டிஃபரென்ஷியேஷன் ல் உங்களிடம் செயல்பாடு இருந்தால் அதன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இருக்கும் எனவே குறிப்பாக இந்த லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரீக்வன்சி ஷிப்ட் மற்றும் ஃப்ரீக்வன்சி டிஃபரென்ஷியேஷன் போன்றவற்றில் நாம் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் செய்யும் போது அடிக்கடி பயன்படுத்தப்படும் அவை அனைத்தும் நாம் விவாதித்த ப்ராப்பர்ட்டீஸ் ஐ நினைவில் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவை இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கணக்கீட்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் அடுத்து டைம் பீரியாடிசிட்டி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில்

மூலம் செயல்பாட்டை வழங்க முடியும் என்றால் பல்வேறு செயல்பாடுகளின் கலவையாக பீரியாடிக் செயல்பாட்டை குறிப்பிடலாம் முதல் செயல்பாடு முதல் டைம் பீரியட் தான் இந்த கால செயல்பாட்டின் மதிப்பு பின்னர் மற்றவை டைம் ஷிப்ட் நிலைமைகளுடன் முதல் செயல்பாட்டின் தொகுப்பைப் போல இருக்கும் எனவே இது T ஆல் மாற்றப்பட்ட நேரம் பின்னர் நேரம் 2T ஆல் மாற்றப்படுகிறது சென்ற வகுப்பில் இவை பற்றி விவாதித்தோம் எனவே இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பற்றிய விவாதத்தைத் தொடங்குவோம் இந்த வழக்கில் நமக்கு F மதிப்பு வழங்கப்படுகிறது இப்போது நாம் அதை டைம் டொமைன் க்கு மாற்றி அதனுடன் தொடர்புடைய f ஐப் பெற வேண்டும் எனவே போன்ற பொது வடிவத்தில் உங்களிடம் F இருந்தால் அங்கு N என்பது நியூமரேட்டர் பாலினாமியல் மற்றும் D என்பது டினாமினேட்டர் பாலினாமியல் ஆகும் N ரூட்ஸ் க்கு சமமான 0 ஸிரோஸ் ஆப் ட்ரான்ஸபெர் பங்ஷன் F என்றும் ரூட்ஸ் 0 பாலினாமியல் க்கு சமமான D போல்ஸ் ஆப் பங்ஷன் ட்ரான்ஸபெர் பங்ஷன் F என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போது F என்பது ஒரு செயல்பாட்டின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது ஒரு ட்ரான்ஸபெர் பங்ஷன் இருக்க முடியாது எனவே இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இதனால் ட்ரான்ஸபெர் பங்ஷன் மற்றும் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியவற்றில் நாம் குழப்பமடைய கூடாது f செயல்பாட்டின் மதிப்பைக் கண்டுபிடிக்க F செயல்பாட்டை உடைக்க பார்ஷியல் பிராக்க்ஷன் எக்ஸ்பான்ஷன் முறையைப் பயன்படுத்துகிறோம் எனவே F செயல்பாட்டை உடைக்கும் போது நீங்கள் அதை எளிமையான டெர்ம்ஸ் உடைப்பீர்கள் இதனால் F இன் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ எளிதாக காணலாம் எனவே இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ கணக்கீட்டில் என்ன ஸ்டெப்ஸ் உள்ளன நாங்கள் இரண்டு ஸ்டெப்ஸ் பயன்படுத்துகிறோம் ஒன்று நாம் முதலில் F இன் செயல்பாட்டை பார்ஷியல் பிராக்க்ஷன் எக்ஸ்பான்ஷன் பயன்படுத்தி எளிய டெர்ம்ஸ் ஆக சிதைப்போம் ஒவ்வொரு டெர்ம் ன் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ நாம் காண்கிறோம் இதை முதல் கட்டத்தில் நாம் கண்டோம் இப்போது லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் மூன்று சாத்தியமான வடிவங்கள் உள்ளன முதல் வடிவம் நம்மிடம் எளிய போல்ஸ் இருப்பது ஒரு லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் F இருந்தால் இது ஒரு நியூமரேட்டர் பாலினாமியல் டினாமினேட்டர் ஆல் வகுக்கப்படுகிறது மற்றும் சமன்பாடு இல் காட்டப்பட்டுள்ளபடி டினாமினேட்டர் ஐ கொண்டிருக்கலாம் டினாமினேட்டர் பாலினாமியல் ப்ராடக்ட் ஆப் பாக்டர்ஸ் வடிவத்தில் உள்ளது இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க எளிய போல் அணுகுமுறையைப் பயன்படுத்தலாம் p1 p2 மற்றும் pn என்பது என்ன இவை லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் செயல்பாட்டின் எளிய போல்ஸ் இப்போது இந்த போல்ஸ் வேறுபட்டவை இப்போதுN இன் டிகிரி D இன் அளவை விடக் குறைவு என்று நாம் கருதினால் அதாவது டினாமினேட்டர் மிக உயர்ந்த அளவு என்பது நியூமரேட்டர் உள்ள s இன் மிக உயர்ந்த அளவை விட அதிகமாகும் முந்தைய சமன்பாட்டில் காட்டப்பட்ட லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சிதைக்க அதாவது பார்ஷியல் பிராக்க்ஷன் எக்ஸ்பான்ஷன் முறையைப் பயன்படுத்தலாம் இது லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மற்றும் நாம் அதை சிதைக்க விரும்புகிறோம் எப்படி டீகம்போஸ் ஆகும் இந்த செயல்பாட்டை நாம் டீகம்போஸ்ட் டெர்ம்ஸ் ஆக குறிப்பிடலாம்

எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிசியன்ட் k1 k2 kn என்பது F ரெஸிடுயூஸ் என அழைக்கப்படுகிறது இப்போது எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிசியன்ட் ன் மதிப்புகளை காண பல வழிகள் உள்ளன ஒன்று மிகவும் பிரபலமான நுட்பம் ரெஸிடுயூ முறை

இரு பக்கங்களையும் s பிளஸ் p1 ஆல் பெருக்குவோம் எனவே லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கான வெளிப்பாட்டை கண்டால் அதை பல்வேறு டெர்ம்ஸ் ஆக டெர்ம்ஸ் டீகம்போஸ் செய்கிறோம் இதன் மூலம் அதை தீர்க்க முடியும் முதல் டெர்ம் க்கு டினாமினேட்டர் s p1 உள்ளது எனவே நாம் முதலில் என்ன செய்வோம் இருபுறமும் sp1 ஆல் பெருக்குவோம் பெருக்கும்போது இது மாறும் இப்போது இருபுறமும் s −p1 இன் மதிப்பை அமைத்தால் k1 ஐத் தவிர வலது பக்க டெர்ம்ஸ் 0 ஆக மாறும் எனவே நீங்கள் அதை கீழ்க்கண்டவாறு சொல்லலாம் இதன் முழு ப்ராடக்ட் s −p1 இல் கணக்கிடப்படும் எனவே தீர்க்கும்போது இன் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இப்போது மிகவும் பொதுவான வடிவத்தில் நீங்கள் எந்தவொரு காரணிக்கும் எழுதலாம் எனவே இது நிலையான என்ற மதிப்பை உங்களுக்கு வழங்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி ஹெவிசைட் தியரம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது மதிப்பு தெரிந்தவுடன் F க்கான இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எளிதில் கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் அது இந்த வடிவத்தில் டீகம்போஸ் ஆகிறது என்பதை இப்போது நாம் அறிவோம் இப்போது இதைப் பார்த்தால் இது ஒன்றுமில்லை ஆனால் யின் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எனவே இது அதிர்வெண் மாற்ற சொத்து தவிர வேறில்லை எனவே ப்ரீக்வேன்சி ஷிப்ட் ப்ராப்பர்ட்டி frequency shift property நாம் நினைவு கூர்ந்தால் முதல் டேர்ம் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் எனவே இது ஆக மாறும் இதேபோல் மற்ற நேரங்களுக்கும் நாம் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டறியலாம் எனவே இறுதியாக அனைத்தையும் இணைக்கும்போது F செயல்பாட்டின் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கும் அதாவது F இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இரண்டாவது வழக்கு என்னவென்றால் நாம் ரிப்பீட்டட் போல்ஸ் கொண்டிருக்கும்போது லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் F ல் n ரிப்பீட்டட் போல்ஸ் ஐ கொண்டிருந்தால் நாம் கீழ்கண்டவாறு எழுதலாம் கடைசி என்பது இன் மீதமுள்ள பகுதியாகும் இது s −p இல் போல்ஸ் ஐ கொண்டிருக்கவில்லை இந்த வடிவத்தில் குறிப்பிடப்படாத லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்மின் எஞ்சிய பகுதி இது இப்போது முந்தைய விஷயத்திலும் இங்கே செய்ததைப் போல இன் மதிப்பைக் காணலாம் எனவே என்பது கீழ்கண்டவாறு வழங்கப்படும் இப்போது kn−1 இன் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது kn−1 இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முந்தைய விஷயத்தில் செய்ததைப் போல ஒவ்வொரு டெர்ம் யும் s pn ஆல் பெருக்க வேண்டும் இப்போது இங்கு நீங்கள் ஒரு நிலையான வார்த்தையாக kn ஐ வைத்திருப்பீர்கள் ஆனால் kn 1 ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் kn நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் எனவே நாம் kn ஐப் பெற முழு வெளிப்பாட்டையும் டிஃபரென்ஷியேட் செய்தால் அதை பெறலாம் நமக்கு கிடைப்பது இதே போல் மற்றவைக்கும் m வது டெர்ம் கீழ்கண்டவாறு மாறும் எனவே இப்போது உங்கள் கையில் அனைத்து மாறிலிகளும் உள்ளன இப்போது இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு நினைவில் இருந்தால் இது ஒன்றும் இல்லை ஃப்ரீக்வன்சி டிஃபரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி ஆகியவற்றின் உதவியுடன் இன் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மதிப்பை காணலாம் எனவே தனிப்பட்ட டெர்ம்ஸ் ஐ தொகுத்தால் முதலில் ஐ எழுதலாம் இரண்டாவதாக ஐ எழுதலாம் மூன்றாவது டெர்ம் ஐ இதேபோல் மற்றும் பலவற்றை எழுதலாம் எனவே k வது டெர்ம் க்கு n வது டெர்ம் க்கு ப்ளஸ் என்று எழுதுவீர்கள் இது என்ற செயல்பாட்டின் நினைவூட்டலின் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் எனவே இந்த வழியில் நீங்கள் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அல்லது செயல்பாட்டை ஐக் கண்டுபிடிக்கலாம் இப்போது நமக்கு மூன்றாவது வழக்கு உள்ளது அங்கு காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் உள்ளன இப்போது காம்ப்ளக்ஸ் போல்ஸ் ஜோடி எளிதானது அது ரிப்பீட் செய்யப்படாவிட்டால் அல்லது ரிப்பீட் செய்தால் காம்ப்ளக்ஸ் போல்ஸ் ல் இரண்டு அல்லது பல போல்ஸ் உள்ளன எளிய காம்ப்ளக்ஸ் போல்ஸ் அதே வழியில் கையாளப்படும் எளிய ரியல் போல்ஸ் ஐ நாம் கையாளுகிறோம் ஆனால் நம்மிடம் ஒரு காம்ப்ளக்ஸ் அல்ஜீப்ரா இருப்பதால் விளைவு கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கலாம் காம்ப்ளக்ஸ் போல்ஸ் இருந்தால் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ கண்டறிய மாற்று அணுகுமுறையைப் பயன்படுத்துவோம் அந்த அணுகுமுறை என்னவென்றால் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் என்று அழைக்கப்படும் முறையாகும் டினாமினேட்டர் ல் உள்ள ஒவ்வொரு காம்ப்ளக்ஸ் போல் ஒரு முழுமையான ஸ்கொயர் அதாவது s α2 β2 ஐப் போல வெளிப்படுத்துவதே ஆகும் டினாமினேட்டர் ல் நாம் எதை வைத்திருந்தாலும் முழுமையான ஸ்கொயர் ன் தொகுப்பாகவும் மற்றும் டினாமினேட்டர் ல் மீதமுள்ள டெர்ம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அதனால் நாம் எளிதாக F செயல்பாட்டின் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன்மூலம் இந்த வகையான நிலைக்கு நாம் எவ்வாறு தொடரலாம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் N மற்றும் D எப்போதும் ரியல் கோஎஃபிசியன்ட்ஸ் கொண்டிருக்கும் அதனால் ரியல் கோஎஃபிசியன்ட்ஸ் உடன் கூடிய பாலினாமியல் ன் காம்ப்ளக்ஸ் ரூட்ஸ் எப்போதும் கான்ஜுகேட் ஜோடிகளில் ஏற்படும் எனவே இதை மனதில் வைத்து தீர்க்க மற்றும் தலைகீழ் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் F ஐக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் F உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் அதன் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் F இரண்டு பகுதிகளாக டீகம்போஸ் செய்யப்படலாம் அதில் முதலாவது உங்களிடம் காம்ப்ளக்ஸ் போல்ஸ் எதுவும் இல்லை எனவே என்பது இன் மீதமுள்ள பகுதியாகும் இதில் காம்ப்ளக்ஸ் போல்ஸ் ஜோடிஇல்லை நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் டினாமினேட்டர் ல் உங்களுக்கு என்ற டெர்ம் உள்ளது நீங்கள் டினாமினேட்டர் ல் உள்ள ஸ்கொயர் ஐ முடிக்க வேண்டும் எனவே நாம் பாலினாமியல் ல் சில டெர்ம்ஸ் ஐ சேர்த்து அவற்றில் சிலவற்றை பாலினாமியல் ல் கழித்து போல தோற்றமளிக்கும் வகையில் மறுசீரமைக்கிறோம் எனவே பாலினாமியல் ஐ இவ்வாறு மறுசீரமைக்க முடிந்தால் இந்த குறிப்பிட்ட பாலினாமியல் ஐ என குறிப்பிடலாம் இதேபோல் நியூமரேட்டரிலும் A1s போன்ற வகையில் பாலினாமியல் ஐ ஏற்பாடு செய்யலாம் நியூமரேட்டர் மேலும் டினாமினேட்டர் வகுப்பையும் மறுசீரமைக்கும்போது நாம் பெறுவது செயல்பாட்டைக் குறிக்கலாம் இப்போது நீங்கள் முதல் டெர்ம் ஐ கண்டால் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி நாம் விவாதித்ததை நினைவில் வைத்திருந்தால் அந்த வெளிப்பாட்டை க்குப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியும் ஏனெனில் இந்த வெளிப்பாட்டை கண்டால் இது ஃப்ரீக்வன்சி ஷிப்ட் ப்ராப்பர்ட்டி மற்றும் டெர்ம் ஐ தவிர வேறில்லை இதன் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் ஏனெனில் இங்கே நமக்கு உள்ளது நாம் ஃப்ரீக்வன்சி ஷிப்ட் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துவோம் அது என்று கூறுவீர்கள் அதேபோல் இந்த விஷயத்திற்கும் நாம் ஐ எழுதலாம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட பிரிவு ன் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மற்றும் ஃப்ரீக்வன்சி ஷிப்ட் ஐ தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் இங்கே நமக்கு உள்ளது எனவேநாம் வெறுமனே ஐ எழுதுவோம் இது இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் எனவே நம்மிடம் காம்ப்ளக்ஸ் போல்ஸ் இருக்கும்போது வெளிப்பாடுகளை ஒரு குறிப்பிட்ட பாணியில் மறுசீரமைக்கலாம் பிறகு இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் எனவே போல்ஸ் எளிமையானதா ரிப்பீட்டட் அல்லது காம்ப்ளக்ஸ் இருந்தாலும் வெளிப்பாட்டைக் கண்டுபிடிப்பதில் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய பொதுவான அணுகுமுறை அல்ஜீப்ரா முறையாகும் அதாவது அல்ஜீப்ரா வில் என்ன செய்தாலும் இங்கேயும் இதைப் பயன்படுத்தலாம் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் நிலையான கூறுகளையும் நாம் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த கருத்துக்களை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் இதன் மூலம் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நமக்கு லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழங்கப்பட்டுள்ளது இங்கே டினாமினேட்டர் ல் காணலாம் மூன்று போல்ஸ் யும் தெளிவாக வேறுபடுத்தி அறியலாம் அதாவது போல்ஸ் s இல் 0 க்கு சமம் s இல் 2 க்கு சமம் s இல் 3 க்கு சமம் எனவே இந்த வெளிப்பாட்டை கீழ்கண்டவாறு குறிப்பிடலாம் இப்போது அடுத்த பணி என்னவென்றால் ஏ பி சி A B C என அறியப்படாத மாறிலிகளின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இப்போது விவாதித்த ரெஸிடுயூ முறையைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த விஷயத்தில் நாம் முதலில் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் s உடன் பெருக்கி அதை s 0 க்கு சமமாக மதிப்பிடலாம் இதன் மூலம் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எளிதாகக் கண்டறியலாம் மற்றொரு முறை என்னவென்றால் எளிய அல்ஜீபிரிக் முறையைப் பயன்படுத்தலாம் இது பொதுவான வெளிப்பாடுகளை தீர்க்க பொதுவாகப் பயன்படுத்துவோம் எனவே இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டறிய அந்த நுட்பத்தைப் பயன்படுத்துவோம் எனவே இருபுறங்களையும் ss 2s 3 ஆல் பெருக்கலாம் நமக்கு என்ன கிடைக்கும் எனவே நாம் இந்த வெளிப்பாட்டைக் கண்டால் என்பது டினாமினேட்டர் மற்றும் நியூமரேட்டர் ல் உள்ளது நம்மிடம் ss 2s 3 உள்ளது இரு பக்கங்களையும் இதன் மூலம் பெருக்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் நாம் என்று கூறுவோம் இரு பக்கங்களையும் ss 2s 3 ஆல் பெருக்கினால் என்ன கிடைக்கும் டினாமினேட்டர் ரத்து செய்யப்படும் மற்றும் நியூமரேட்டர் நாம் பெறுவது இது தான் பெருக்கலிலிருந்து கிடைத்தது இப்போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் நாம் s ன் பவர் கோஎஃபிசியன்ட்ஸ் ஐ சமன் செய்ய வேண்டும் எனவே நிலையான டெர்ம்ஸ் நீங்கள் ஒரே நிலையான டெர்ம்ஸ் சமன் செய்தால் வெறுமனே A 2 இன் மதிப்பைப் பெறுவீர்கள் நீங்கள் சமன் செய்யும் போது s கொண்ட டெர்ம்ஸ் மட்டுமே நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் வெளிப்பாட்டின் மதிப்பைப் பெறுவீர்கள் நீங்கள் 3B 2C −10 என்ற சமன்பாட்டைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் s2 இன் விதிமுறைகளை சமன் செய்யும்போது B C −1 என்ற மற்றொரு சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது உங்களிடம் இரண்டு சமன்பாடுகள் மற்றும் இரண்டு அறியப்படாதவை உள்ளன நீங்கள் இதை தீர்க்க முடியும் மேலும் மீண்டும் A 2 B −8 C 7 ஆக மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் இந்த முறையையோ அல்லது முந்தைய முறையையோ பயன்படுத்துகிறீர்கள் ரெஸிடுயூ முறையை நாம் விவாதித்தோம் நீங்கள் அதே முடிவுகளைப் பெறுவீர்கள் இறுதியாக கொடுக்கப்பட்ட லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் க்கு தஇன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வெறுமனே டீகம்போஸிங் மூலம் பெறலாம் Fs இன் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்று எளிதாகக் கூறலாம் வழங்கிய நேரம் ஏனெனில் இது t≥0 க்கு பொருந்தும் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்பதன் மூலம் எவ்வாறு தொடரலாம் என்பதை இப்போது எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இதன் மூலம் இன்றைய அமர்வை மூடலாம் அங்கு இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்பதை எவ்வாறு தொடரலாம் என்பது பற்றி விவாதித்தோம் எனவே அடுத்த வாரம் பல்வேறு சர்க்யூட்ஸ் ஐ பகுப்பாய்வு செய்வதில் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ பயன்படுத்துவதைத் தொடருவோம் எனவே ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட்ஸ் பற்றி விவாதித்தபோது பல்வேறு செகண்ட் ஆர்டர் சர்க்யூட்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாடுகள் இருப்பதைக் கண்டோம் அவை சில நேரங்களில் தீர்க்க கடினமாக இருக்கிறது எனவே லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நுட்பங்களைப் பயன்படுத்துவோம் செகண்ட் ஆர்டர் அல்லது ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்யூட்ஸ் பார்க்கும்போது அந்த வகையான சமன்பாடுகளை எவ்வாறு எளிதில் தீர்க்க முடியும் என்பதைப் பார்ப்போம் நன்றி